எனவே நாம் இப்போது காஸ் சீடல் முறையின் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் சரியா எனவே வகுப்பறை பயிற்சியை பொருத்து இருப்பதை நாம் பார்ப்போம் எங்களுக்கு கணினி தேவைப்படுவதற்கான பெரிய அளவு சிக்கலை நீங்கள் அறிந்திருப்பதாக நாங்கள் கருத முடியாது எனவே நாங்கள் மூன்று விசைக்கலம் சக்தி அமைப்பை எடுத்துள்ளோம் விசைக்கலம் 1 ஒரு மந்தமான விசைக்கலம் மற்றும் விசைக்கலம் 2 மற்றும் 3 அது ஒரு PQ விசைக்கலம் ஆக கருதப்படுகிறது மேலும் சரியான தீர்வுக்கான உங்களுடைய மற்றும் இந்த விஷயங்களின் தீர்வுக்கு அதிக எண்ணிக்கையிலான மறு செய்கைகள் தேவைப்படும் ஆனால் இப்போது இரண்டு விசைக்கலம் PQ வகை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பது இரண்டு மறு செய்கைகளை மட்டுமே செய்யும் அதாவது விஷயங்கள் தெளிவாக இருக்கும் மற்றொரு உதாரணம் காஸ் சீடலை PV விசைக்கலத்திற்கு எடுத்துக் கொள்ளும் எனவே நாம் முதலில் பயன்படுத்த வேண்டியது காஸ் சீடெல் முறையைப் பயன்படுத்தி இரண்டு மற்றும் மூன்றாவது விசைக்கலத்தில் உங்கள் மின்னழுத்தத்தின் மதிப்புகளைத் தீர்மானிப்பது சரியா இரண்டாவது மந்தமான விசைக்கலம் உண்மையான மற்றும் எதிர்வினை ஆற்றலைக் கண்டறிவது இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு சரியான தரவு மட்டுமே தரப்படும் உங்கள் பகுதி C இரண்டாவது மறு செய்கை பிறகு லைன் ஓட்டங்கள் அல்லது லைன் இழப்புகளைத் தீர்மானிக்கும் மற்றும் லைன் சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் புறக்கணிக்கவும் எனவே லைன் சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் பரிசீலிக்கப்படவில்லை மற்றும் தரவு இப்படி வழங்கப்படுகிறது அடிப்படை MVA 100 சரியா எனவே இந்த வழக்கில் மூன்று விசைக்கலம் விசைக்கலம் 1 என்பது ஒரு மந்தமான விசைக்கலம் மற்றும் அதன் விசைக்கல மின்னழுத்தம் சராசரியாக 1 05j0 எனக் கருதப்படுகிறது மற்றும் விசைக்கலம் 2 க்கான தொடக்க மதிப்புகள் மற்றும் இது விசைக்கல மின்னழுத்தம் விசைக்கலம் 2 மற்றும் விசைக்கலம் 3 க்கு நீங்கள் 1 j0 1 j 0 எடுத்துக்கொள்ளுங்கள் இருப்பினும் கோட்பாட்டை உருவாக்கும் நேரத்தில் நிலையான மின்னழுத்த தொடக்கமானது சிறந்தது என்று நாங்கள் கூறினோம் அதாவது 1 05 என்றால் மற்ற இரண்டு ஆரம்ப மதிப்பு 1 05 j 0 ஆக இருந்திருக்க வேண்டும் ஆனால் இங்கே நாம் ஆரம்ப மதிப்புகள் 1 j 0 மற்றும் 1 j 0 பெற்றுள்ளோம் மற்றும் விசைக்கலம் 1 என்பது மந்தமான விசைக்கலம் எனவே எந்த அளவுருவும் இல்லை எந்த உருவாக்கமும் இல்லை எந்த சுமையும் அங்கு இருக்கக்கூடாது அது உண்மையில் போலி சுமை மற்றும் மீண்டும் செயல்பாட்டின் போது உங்களுக்கு எதுவும் தேவையில்லை ஆனால் மந்தமான விசைகலத்தில் சுமை இருந்தால் உங்களால் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் கருதவில்லை அது உங்கள் செயல்பாட்டு செயல்பாட்டில் ஒருபோதும் வராது ஆனால் நீங்கள் மந்தமான விசைக்கலம் சக்தியைப் பெறும்போது PG1 மற்றும் QG1 உண்மையான மற்றும் எதிர்வினை சக்தி நீங்கள் எதைப் பெற்றாலும் மந்தமான விசைகலத்தில் ஏதேனும் சுமை இருந்தால் அந்த PG1 உடன் உங்களுக்கு என்ன கிடைத்ததோ அதை நீங்கள் பெற வேண்டும் பிறகு இந்த விஷயத்தை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் சரியா மற்றவற்றுடன் இதுவும் ஏதாவது கொடுக்கப்பட்டால் இது உங்கள் போலி அளவுருவாக செயல்படும் உங்கள் மறு செயல்பாட்டுச் சரியானது மேலும் விசைக்கலம் 2 இல் சுமை 50 மெகாவாட் 30 மெகாவாட் அடிப்படை MVA 100 மற்றும் சுமை 305 6 மெகாவாட் 140 2 மெகாவாட் வழங்கப்படுகிறது சரியா மற்றும் விசைக்கலம் 3 இது ஒரு சுமை அல்ல ஆனால் அது இல்லை உற்பத்தி இல்லை உற்பத்தி இல்லை ஜெனரேட்டர் இணைக்கப்படவில்லை எனவே 0 0 ஆனால் சுமை 138 6 மற்றும் மெகாவாட் மற்றும் 45 2 மெகாவாட் சரியா மேலும் லைன் தடைகள் 1 முதல் 2 1 3 மற்றும் 2 3 என வழங்கப்படுகிறது இவை அனைத்தும் ஒரு யூனிட் மதிப்பில் உள்ளன எனவே மின்மறுப்பு என்பது ஒரு யூனிட் மதிப்புக்கு இந்த மின்னழுத்தங்கள் ஒரு யூனிட் மதிப்புகளிலும் உள்ளன ஆனால் இவை உண்மையான யூனிட் மெகாவாட் மற்றும் மெகா வார் ஆகியவற்றில் கொடுக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தையும் நீங்கள் 100 ஆல் வகுக்க வேண்டும் ஏனெனில் அடிப்படை 100 என்பது ஒரு யூனிட்க்கு மாற்றக்கூடியது சரியா எனவே அடுத்தது எப்படி படிப்படியாக கணக்கீட்டிற்கு செல்லும் எனவே உங்கள் கணக்கீட்டின் தொடக்கத்தில் உங்கள் படி 1 இல் நீங்கள் முதலில் அனைத்து சுமைகளையும் ஒரு யூனிட் மதிப்பில் மாற்ற வேண்டும் எனவே விசைக்கலம் 2 இல் சுமை PL2 எனவே 305 6100 எனவே ஒரு யூனிட்க்கு 3 இதேபோல் QL2 மேலும் ஒரு யூனிட்க்கு 142 2100 1 இதேபோல் PL3 138 6100 எனவே ஒரு யூனிட் டுக்கு 1 386 மற்றும் ஒரு யூனிட்க்கு QL3 45 2100 0 இப்போது அனைத்து யூனிட் மதிப்புகளிலும் அனைத்து உற்பத்தியையும் மாற்றுகிறது விசைக்கலம் 2 இல் அது PG2 50 மெகாவாட் ஒரு யூனிட்க்கு 50100 0 5 மற்றும் Qg2 அது 30100 எனவே ஒரு யூனிட்க்கு 0 3 வழங்கப்படுகிறது எனவே இப்போது கொடுக்கப்பட்ட இந்த விஷயங்கள் அனைத்தும் விசைக்கலம் 2 மற்றும் 3 இல் செலுத்திய நிகர சக்தி கணக்கிடுகின்றன எனவே நிகர உட்செலுத்தப்பட்ட சக்தி என்றால் உங்களிடம் பொதுவாக ஒரு உற்பத்தி இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது விசைக்கலம் எனக்கு மற்றும் உங்களுக்கு சுமை உள்ளது சரியா விசைக்கலம் 1 இல் PLijQLi உள்ளது என்று கூறலாம் மேலும் இங்கே PgijQqi என்றும் சொல்லவும் எனவே இந்த வழக்கில் அந்த நிகர உட்செலுத்தப்பட்ட சக்தி சரியாக இருக்கும் எனவே Pi மற்றும் Qi ஆகியவை நிகர உட்செலுத்தப்பட்ட சக்தியாக இருக்கும் எனவே Pi உண்மையில் Pgi PLi ஆக இருக்கும் மற்றும் Qi Qgi QLi ஆக இருக்கும் இந்த விசைகலத்தில் நிகர உட்செலுத்தப்பட்ட சக்தி இதுதான் நீங்கள் அந்த உட்செலுத்தியதை எடுத்துக்கொள்கிறீர்கள் ஏனெனில் இது மின்சாரம் செலுத்தப்படுவதால் ஒரு சுமை வெளியேறுகிறது எனவே நெட் இன்ஜெக்ட் செய்யப்பட்டது Pgi PLi ஆக இருக்கும் ஆகையால் விசைக்கலம் 2 இல் இருக்கும் உங்கள் P P2 அது Pg Pg2 PL2 ஆக இருக்கும் என்று நான் சொன்னேன் Pi Pgi PLi எனவே இது P2 Pg2 PL2 எனவே 0 5 3 எனவே இது ஒரு யூனிட்க்கு 2 556 ஆகும் இதேபோல் Q2 Qg2 QL2 எனவே 0 3 1 எனவே அது ஒரு யூனிட்க்கு 1 மற்றும் P3 Pg3 PL3 ஆனால் விசைக்கலம் 3 இல் உற்பத்தி இல்லை விசைக்கலம் 3 இல் உற்பத்தி இல்லை என்றால் பூஜ்யம் Pg3 மற்றும் Qg3 பூஜ்ஜியம் என்று பொருள் எனவே இது 0 1 386 எனவே ஒரு யூனிட்க்கு 1 மற்றும் Q3 Qg3 QL3 எனவே 0 0 இந்த வழியில் நீங்கள் மாற்றுவதற்கான முதல் படி இது முதல் படி இவை அனைத்தும் ஆரம்ப கணக்கீடு சரியா இப்போது உங்கள் Y விசைக்கலம் மேட்ரிக்ஸை சரியாக உருவாக்குவது இரண்டாவது படி எனவே அனைத்து Zi மதிப்பு அனைத்து Zi மதிப்பு Zik மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே முதலில் நீங்கள் சிறிய y12சிறிய y211Z12 ஐக் கண்டறியவும் எனவே இந்த மதிப்புகள் 0 02j 0 04 அதனால் 10 j 20 சரியா இதேபோல் y13y311Z1310 01j0 03 அதாவது 10 j30 இதேபோல் y23y32 சிறிய y சரியா சிறிய y மற்றும் பெரிய எழுத்துக்கும் சிறிய எழுத்திற்கும் இடையில் குழப்பம் ஏற்படவேண்டாம் உங்கள் Y மேட்ரிக்ஸ் சரியானது மற்றும் இது 1Z23அதாவது10 025 இது 16 மைனஸ் உங்கள் j 32 என்பது ஒரு லைன் அட்மிட்டன்ஸ்க்கு மட்டுமே பெரிய எழுத்துக்களாக நான் காட்டினேன் இப்போது சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் ஏன் புறக்கணிக்கப்படுகிறது எனவே Y11y12y13y10 அதாவது Y11 ஐ நீங்கள் கண்டறிந்தால் அது சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் எனவே இது y12 y13y10 ஆக இருக்கும் ஆனால் சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் புறக்கணிக்கப்படுகிறது எனவே y10 என்பது 0 சரியா இங்கே அது 0 ஆகையால் Y11 என்பது சிறிய y12 மற்றும் சிறிய y13 க்கு சமம் எனவே 10 j 20 10 j 30 20 j 50 அதேபோல் Y22 என்பது y2 சிறிய y21 கூட்டல் சிறிய y23 சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் அனுமதி இல்லை ஏனென்றால் நாங்கள் அதை கருத்தில் கொள்ளவில்லை எனவே y12 y21y12 எனவே நீங்கள் அதைச் கூட்டினால் அது 26 j 52 ஆக இருக்கும் சரியா அடுத்து உங்கள் இந்த விஷயம் Y33 கேப்பிட்டல் Y33 ஸ்மால் y13y23 அது சிலவற்றை உயர்த்தும் அது 26 j 62 இப்போது இந்த கேப்பிட்டல் Y11 இங்கிருந்து வரும் சரியா கேப்பிட்டல் Y 1 அதன் அளவு 53 85 மற்றும் கோணம் மைனஸ் 68 2 டிகிரி இதே போன்று கேப்பிட்டல் Y22 58 13 அளவு மற்றும் கோணம் மைனஸ் 63 4 டிகிரி இருக்கும் இதேபோல் கேப்பிட்டல் Y33 அளவு 67 23 மைனஸ் மற்றும் கோணம் 67 2 டிகிரி ஆக மாறும் எனவே Y மேட்ரிக்ஸின் அனைத்து மூலைவிட்ட கூறுகளும் அதை Y11 Y22 Y33 ஆக்கியது அடுத்து மூலைவிட்டம் அல்லாத உறுப்புகள் கேப்பிட்டல் Y12கழித்தல் உங்கள் சிறிய y12 சரியா எனவே எனவே இது 22 36 கோணம் 116 6 டிகிரி சரியா அதேபோல் இது கேப்பிட்டல் Y12 என்பது கேப்பிட்டல் Y21 சமம் சரியா அணி சமச்சீர் ஆகும் எனவே Y13 கேப்பிட்டல் Y31 y13 க்கு சமம் அது 31 62 கோணம் 108 4 டிகிரி சரியா மற்றும் கேப்பிட்டல் Y23 கேப்பிட்டல் Y32 க்கு சமம் மேலும் சிறிய y23 க்கு சமம் மற்றும் ஆக இருக்கும் எனவே இது 35 77 கோணம் 116 6 டிகிரி ஆக மாறும் சரியா எனவே அதனுடன் நீங்கள் Y விசைக்கலம் மேட்ரிக்ஸ் y11y12 y13 ஐ உருவாக்குகிறீர்கள் எனவே Y விசைக்கலம் அணி சரியாக உருவாக்கப்பட்டது எனவே இந்த படி 3 க்குப் பிறகு மீண்டும் கணக்கீடு சரியா எனவே அந்த வழக்கில் நீங்கள் முதலில் காஸ் சீடல் முறைக்கான மூன்று சமன்பாடுகளையும் எழுத வேண்டும் காஸ் சீடல் முறைக்கான உங்கள் சமன்பாடுகள் காஸ் சீடெல் என்று நாம் அறிந்திருக்கிறோம் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் பொதுவாக வழங்கப்படுகின்றன எனவே விசைக்கலம் 2 விசைக்கலம் 2 க்கு இங்கே V2 V2p1 எழுதலாம் இது ஏற்கனவே நாம் ஏற்கெனவே வைத்திருந்தோம் ஏற்கனவே நாம் இதைப் பற்றி விவாதித்தோம் இந்த விஷயங்கள் அனைத்தையும் நாங்கள் ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம் என்பதை இங்கேயே கண்டுபிடிக்கிறேன் உதாரணமாக நான்கு விசைக்கலம் அமைப்பிற்காக நாங்கள் ஏற்கனவே நான்கு விசைக்கலம் அமைப்பிற்காக இதைப் பற்றி விவாதித்திருக்கிறோம் ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் அழைப்பதை மூன்று விசைக்கலம் பிரச்சனை என்று நாங்கள் கருதுகிறோம் எனவே உங்களிடம் இரண்டு சமன்பாடுகள் மட்டுமே உள்ளன ஏனெனில் விசைக்கலம் 1 ஒரு மந்தமான விசைக்கலம் எனவே V2p1 வலது p என்பது ஒரு மறு செய்கை எண்ணிக்கை 1 க்கு சமமாக உள்ளது கேப்பிட்டல் Y22 மற்றும் அடைப்புக்குறிக்குள் பிறகு V2p இணைக்கவும் Y21V1 Y23V3 Y24V4p இது சமன்பாடு 1 ஆகும் V2p11Y22P2 jQ2V2p Y21V1 Y23V3 Y24V4p V1 ஒரு மந்தமான விசைக்கலம் என்பதால் தயவுசெய்து இங்கே எந்த மறு செய்கை எண்ணையும் வைக்க வேண்டாம் ஏனெனில் இந்த விஷயத்தின் மூலம் V1 ஒரு மந்தமான விசைக்கலம் மற்றும் அதன் மின்னழுத்தம் 1 05 j 0 ஐ எடுத்துக்கொள்கிறது அதனால் அது சரியான தடையாக இருக்கும் மேலும் உங்கள் அனைத்து விசைக்கலம்களும் PQ விசைக்கலம்கள் வெறும் Y Y2 Y21 மற்றும் இது எப்படியிருந்தாலும் இது ஒரு நிர்வாக மேட்ரிக்ஸ் உறுப்பு ஆகும் எனவே இது மாறாமல் இருக்கும் மற்றும் P2 மற்றும் Q2 ஆகியவை மீண்டும் மீண்டும் செயல்படும் நேரத்திலும் தொடர்ந்து இருக்கும் எனவே இங்கே மட்டுமே மாறி இருக்கிறது உங்கள் V2 அதாவது அளவு கோணம் இந்த இரண்டு விஷயங்களும் சரியா ஏனென்றால் இவை சிக்கலான ஒன்று இவை சிக்கலான மின்னழுத்தம் எனவே இது பொதுவாக நாம் Y22 க்கு 1 என்று எழுதுகிறோம் பிறகு இது V2 சரியா இதேபோல் விசைக்கலம் 3 க்கு மேலும் சொல்லுங்கள் நீங்கள் விசைக்கலம் 3 க்கு எழுதலாம் V3p1 Y33 P3 jQ3V3p கூட்டிணைப்பு p என்பது எந்த வகையிலும் மைனஸ் Y3 V1 Y31V1 Y32 V2p1 எனவே p க்கு பதிலாக நீங்கள் எதைப் பெற்றாலும் உடனடி மதிப்புகள் என்று எழுதுகிறீர்கள் எனவே V2 இது முதல் V2p1 ஐ கணக்கிடும் எனவே V2 எடுப்பதற்கு பதிலாக நீங்கள் V2p1 ஐ எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது மாற்றம் வேகமாக இருக்கும் அதாவது மறு செய்கையின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் எனவே இந்த இரண்டு சமன்பாடு சேமிப்பு சரியாகிவிட்டது V3p11Y33P3 jQ3V3p Y31V1 Y32V2 Y34V4p இப்போது மந்தமான விசைக்கலம் மின்னழுத்தம் V1 1 05 j 0 கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது தொடக்க மதிப்புகள் 1 j 0 எனவே ஆரம்ப மதிப்புகள் V201j0 மற்றும் நீங்கள் பிராக்கெட் இல் எடுத்த V30 சூப்பர்ஸ்கிரிப்ட் 0 சரியா எனவே 1 j 0 இவை ஆரம்ப மதிப்புகள் இப்போது V3 மற்றும் V2 தவிர நீங்கள் அழைப்பதைத் தவிர வேறு என்ன செய்வீர்கள் இங்கு எனக்கு V3 மற்றும் V2 ஆகிய சமன்பாடுகள் அனைத்தும் செயல்பாட்டு செயல்முறை முழுவதும் மாறாமல் இருக்கும் உதாரணமாக எடுத்துக்காட்டாக எப்படி கணக்கிடுவது இந்த சமன்பாடு தோற்றம் நான் இங்கே எழுதுகிறேன் இந்த சமன்பாட்டை நீங்கள் V2p1 என எழுதலாம் சமமாக நீங்கள் P2 j Q2 இந்த Y1 Y22 Y22 ஐ பெருக்கவும் 1 மீது V2p இணைப்பில் பெருக்கவும் பின்னர் மைனஸ் Y21Y22 அனைத்தும் கேப்பிட்டல் ஆக இருக்கும் பெருக்கல் V1 பின்னர் மைனஸ் Y23Y22 V3p சரியா ஏனெனில் இந்த நியதி இந்த மறுசீரமைப்பு செயல்முறை முழுவதும் நிலையானது மேலும் இந்த நியதி மீண்டும் மீண்டும் செய்யும் செயல்முறை முழுவதும் நிலையானது அதாவது இந்த நியதியை நீங்கள் கணக்கிட்டு அந்த சமன்பாட்டில் வைத்தால் இந்த விதிமுறைகளை மீண்டும் மீண்டும் கணக்கிட தேவையில்லை சரியா V2p1P2 jQ2Y221V2p Y21Y22V1 Y23Y22V3p எனவே உங்கள் கணக்கீட்டில் நீங்கள் முதலில் இந்த நியதியை P2 jQ2Y22 மற்றும் Y21Y22 மற்றும் Y23Y22 என்று கணக்கிடுகிறீர்கள் ஆகையால் உங்கள் P2 jQ2Y22 P2 மற்றும் Q2 ஆகியவைகளை நான் காண்பிக்கும் முன்பே யூனிட் மதிப்புகளுக்கு ஏற்கனவே பெற்றுள்ளோம் எனவே இது 2 556 j 1 102 மற்றும் Y22 மேலும் கோணம் 58 13 மைனஸ் 63 4 ஐப் பெற்றுள்ளோம் எனவே இது உண்மையில் 0 078 கோணம் 220 1 டிகிரி வரும் இதேபோல் அடுத்ததாக நான் உங்களுக்கு Y21Y22 என்று சொன்னேன் இவை அனைத்தையும் நாங்கள் Y21Y22 Y23Y22 என்று கணக்கிட வேண்டும் எனவே Y21Y22 இந்த இரண்டு மதிப்புகளையும் கோணம் 22 36 மற்றும் 116 6 டிகிரி கொண்டு மாற்றுவோம் சரியா இது 58 13 கோணம் மைனஸ் 63 4 டிகிரி எனவே அது 0 3846 கோணமாக மாறும் 180 டிகிரி 0 3846 க்கு சமம் இது இப்படி வரும் இதேபோல் கேப்பிட்டல் Y23Y22 அதாவது 35 77 கோணம் 116 6 டிகிரி மற்றும் இது 58 13 கோணம் மைனஸ் 63 4 டிகிரி அதாவது 0 6153 மற்றும் மீண்டும் கோணம் 180 டிகிரி எனவே 0 6153 சரியா எனவே இவை இவைதான் இந்த சமன்பாட்டிற்கான அளவுரு 2 ஒரு சமன்பாடு V2 சரியா இது மறு செயல்பாட்டுக்கு மாறாது அவை தொடர்ந்து இருக்கும் சரியா இதேபோல் இந்த சமன்பாட்டிற்காக நீங்கள் P3 jQ3Y33 ஐ கணக்கிட வேண்டும் இதை நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் Y31Y33 நீங்கள் 1Y33 ஆல் பெருக்கினால் இதேபோல் மைனஸ் Y32Y33 ஐ நீங்கள் பெருக்கும்போது நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் ஏனெனில் இந்த நியதி இது தொடர்ந்து இருக்கும் சரியா எனவே நீங்கள் அவ்வாறு செய்தால் முதலில் நீங்கள் என்ன அழைக்கிறீர்கள் என்று எழுதுங்கள் பின்னர் V உங்கள் சமன்பாடு 1 V2p1 இதை முதலில் எழுதுங்கள் நீங்கள் P2 jQ2Y22 என்று கணக்கிட்டுள்ளீர்கள் எனவே இது 0 0478 கோணம் 222 1 டிகிரி வகுக்கப்பட்ட V2p பிளஸ் 0 3846 என்பதால் எனவே இது பிளஸ் 0 3846 V1 ஆகும் இங்கே அது 0 6153 ஆக இருந்தது எனவே அது பிளஸ் 0 எனவே இவை சமன்பாடு 3 இது V2 சமன்பாட்டிற்கு ஆனது இதேபோல் V3 க்கு நீங்கள் மீண்டும் P3 jQ3capital Y33 ஐ கணக்கிடுகிறீர்கள் எனவே P3 Q3 உங்கள் கணக்கிடப்பட்ட Y33 கேப்பிட்டல் Y33 உங்களுக்கு 0 2 டிகிரி மாற்றப்பட்டது இப்போது Y31 பை கேப்பிட்டல் Y33 ஆல் கணக்கிட வேண்டிய விகிதம் அதனால் Y31 உங்களுக்குத் தெரியும் அதனால் அது உண்மையில் 0 47 கோணம் 175 6 டிகிரி வருகிறது சரியா மற்றொரு Y32Y33 கேப்பிட்டல் ஒன்று கேப்பிட்டல் Y30 இதை வைத்து மதிப்புகள் 35 77 கோணம் 116 6 டிகிரி மற்றும் 67 23 கோணம் மைனஸ் 67 2 டிகிரி நீங்கள் 0 532 கோணம் 183 8 டிகிரி பெறுவீர்கள் சரியா எனவே அந்த சமன்பாடு 3 அதாவது இந்த சமன்பாடு அது V2p1 0 0217 கோணம் 229 2 டிகிரி பை V3p மைனஸ் 0 47 கோணம் 175 6 டிகிரி பெருக்கல் V1 என எழுதப்படலாம் மைனஸ் 0 532 கோணம் 183 8 டிகிரி பெருக்கல் V2p1 நீங்கள் V2 வைக்கும் இடத்தில் இது சமன்பாடு 4 இப்போது இந்த சமன்பாடு இதுதான் இந்த சமன்பாடு நீங்கள் அதை வைத்து நீங்கள் சமன்பாடு 3 ஐ வைத்தீர்கள் இதை நீங்கள் சமன்பாடு 4 ஆக்கினீர்கள் இதை நீங்கள் மெதுவாக மீண்டும் செய்ய வேண்டும் எனவே அனைத்து நிலையான அளவுருவை முதலில் கணக்கிடுங்கள் ஏனென்றால் அந்த அளவுருக்கள் உங்கள் மறு செயல்பாட்டு செயல்முறை முழுவதும் மாறாது பின்னர் நீங்கள் சமன்பாடு 3 மற்றும் 4 ஐ தீர்க்கவும் முதலில் முதல் மறு செய்கையை நீங்கள் p 0 ஐ செய்யவும் எனவே நீங்கள் p 0 ஐ வைக்கும் போது அது V21 ஆகவும் இது 0 0478 கோணம் 222 1 டிகிரி V20 கான்ஜுகேட் பிளஸ் 0 3846 V1 பிளஸ் 0 6153 V30 இருக்கும் சரியா எனவே V1 1 05 j 0 0 என்பது தெரியும் V30 மேலும் 1 j 0 உங்களுக்குத் தெரியும் மேலும் இது உங்கள் V2 ஆரம்ப மதிப்பு 1 j 0 எனவே இங்கேயும் அது 1 j 0 இணைந்தால் அது 1 என்று அர்த்தம் எனவே இந்த மதிப்பு V21 க்கு மாற்றாக இந்த 1 க்கு சமமாக 1 j 0 இணைந்தால் அதாவது உண்மையில் 1 j0 என்றால் 1 மட்டுமே பின்னர் 0 3846 V1 என்பது 1 05 j 0 மற்றும் உங்கள் மற்ற நியதி 0 6153 V30 1 j 0 இன் ஆரம்ப மதிப்பு பிறகு நீங்கள் இதையெல்லாம் கணக்கிடுகிறீர்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் V21 முதலில் மீண்டும் மீண்டும் வரும் 0 98305 கோணம் மைனஸ் 1 8 டிகிரி சரியா அதேபோல் V3 க்கும் நீங்கள் மீண்டும் p 0 என்று வைத்துள்ளீர்கள் எனவே V31 இது ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்தது V30 கூட்டல் வலது மைனஸ் 0 47 கோணம் 175 6 டிகிரி V1 வலது பின்னர் மைனஸ் 0 532 கோணம் 183 8 டிகிரி அதாவது உங்கள் V2 அது 1 முதல் மறு செய்கையில் அதாவது இந்த மதிப்புகள் இங்கே வைக்காது V20 சரியான உடனடி மதிப்பு அடுத்த சமன்பாடு வர வேண்டும் எனவே இங்கே V21 இது தான் எனவே நீங்கள் V21 ஐ மாற்றுகிறீர்கள் பின்னர் நீங்கள் V2 V3 க்கு மாற்றாக 1 j 0 இணை மற்றும் மைனஸ் 0 47 கோணம் 175 6 டிகிரி 1 05 j 0 சரியா இது மைனஸ் 0 532 கோணம் 183 8 டிகிரி பெருக்கல் 0 98305 கோணம் மைனஸ் 1 8 டிகிரி ஆகும் எனவே V31 வரும் எல்லாவற்றையும் கணக்கிட்ட பிறகு வரும் மதிப்பு 1 0011 கோணம் கழித்து 2 06 டிகிரி சரியா அதாவது முதல் மறு செய்கைக்குப் பிறகு இதன் விளைவு V21 இந்த அளவுக்கு சமம் மற்றும் V31 இவ்வளவு உரிமைக்கு சமம் இப்போது நீங்கள் இரண்டாவது மறு செய்கைக்கு செல்லும் போது இரண்டாவது மறு செய்கை இந்த மதிப்புகள் மாறாமல் இருக்கும் அனைத்து நிலையான அளவுருக்கள் முன்பு கணக்கிடப்படும் எனவே V2 இரண்டாவது மறு செய்கை V22 வலதுபுறம் p 1 ஆகும்போது அது 0 1 ஆக மாறும் இது விரைவான மறு மதிப்பீட்டு மதிப்பில் வகுக்கப்பட்டு V2 க்கு 0 98305 கோணம் மைனஸ் 1 எனவே 0 98305 கோணம் மைனஸ் 1 8 டிகிரி இணைவு பிளஸ் 0 05 மற்றும் உங்கள் j 0 0 இந்த நியதி உண்மையில் மாறாமல் உள்ளது ஏனெனில் உங்கள் மந்தமான விசைக்கலம் என்பதால் V1 நிலையானது இந்த நியதி பிளஸ் 0 6153 ஐ 1 011 கோணத்தில் உங்கள் மைனஸ் 2 06 டிகிரி இந்த மதிப்பை நீங்கள் V31 க்கு பெற்றதாகக் கூறாது எனவே நீங்கள் அதை இரண்டாவது மறு செய்கையில் V22 ஆக மாற்றினால் 0 98265 கோணம் கழித்து 3 048 உங்கள் டிகிரி சரியா இதேபோல் V32 நீங்கள் இங்கே கணக்கிடுகிறீர்கள் இந்த நியதி உங்களுக்கு முன்பே கிடைத்தது இது 1 0011 முதல் மறு செய்கையில் கிடைத்தது எனவே கோணம் மைனஸ் 2 06 டிகிரி இணைந்த இணைவு இது மைனஸ் 0 05 j ஆக இணைக்கப்பட்டுள்ளது இந்த நியதி உண்மையில் மாறாமல் இருக்கும் ஏனெனில் V1 மேலும் மந்தமான விசைக்கலம் மின்னழுத்தத்தில் மாறாது பின்னர் இந்த V22 மின்னழுத்தத்தில் மைனஸ் 0 532 ஆங்கிள் 183 8 டிகிரி உங்களுக்கு கிடைத்தது 0 98265 கோணம் மைனஸ் 3 048 டிகிரி இந்த மதிப்புகள் நேரடியாக நீங்கள் இங்கே செய்கிறீர்கள் எனவே நீங்கள் அவ்வாறு செய்தால் அதை அங்கே வைக்கவும் எனவே நீங்கள் அவ்வாறு செய்தால் V32 1 00099 கோணம் மைனஸ் 2 6 டிகிரி வரும் எனவே இது இரண்டு மறு செய்கைகள் மட்டுமே தீர்வு ஒன்றிணைவதா இல்லையா என்பதை நாங்கள் காணவில்லை எனவே நீங்கள் கால்குலேட்டரை எடுத்துக்கொண்டால் இன்னும் இரண்டு மூன்று மறு செய்கைகள் இருந்தால் நீங்கள் சரியாக அறிந்திருக்கலாம் எனவே காஸ் சீடெல் முறையைப் பயன்படுத்தி ஒருவர் எவ்வாறு கணக்கிட முடியும் ஒருவர் எப்படி பிரச்சனையை சரியாக தீர்க்க முடியும் என்பதற்கான இரண்டு படிகள் மட்டுமே சரியாக செய்யப்பட்டுள்ளன எனவே அடுத்தது இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு உங்கள் V2 0 98265 கோணம் மைனஸ் 3 048 டிகிரி மற்றும் V32 1 99900099 கோணம் மைனஸ் 2 68 டிகிரி என்று நீங்கள் அழைக்கிறீர்கள் எனவே இது உங்கள் V2 V3 இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு நீங்கள் மந்தமான விசைக்கலம் சக்தியைக் கணக்கிடுகிறீர்கள் எனவே இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு சமன்பாடு ஒன்று 41 இலிருந்து விசைக்கலம் மந்தமானது அதாவது சமன்பாடு 41 சரியானது காஸ் சீடல் முறைக்கான காஸ் அல்காரிதத்தின் அனைத்து வழிமுறைகளையும் நாம் விளக்கும் போது ஸ்லாக் விசைக்கலம் படி 4 இல் சக்தி கணக்கீடு செய்யும் எனவே மந்தமான விசைக்கலம் சக்திக்கு நாம் சமமாக 1 ஐ எடுத்துள்ளோம் எனவே P1 சமமாக k க்கு 1 க்கு சமம் பிறகு V1 Vk Y கேப்பிட்டல் Y1k அனைத்தும் அளவு cosineθ1k 1k 41 இது P1 இதேபோல் Q1 இந்த வெளிப்பாடு சரியா P1k1nV1Vk|Y1k|cos θ1k 1k Q1k1nV1Vk|Y1k|sin θ1k 1k எனவே இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு நீங்களும் உங்கள் n எங்கள் வழக்குக்கு 3 க்கு சமம் ஏனென்றால் நாங்கள் உங்கள் மூன்று விசைக்கலம்ப் பிரச்சினையை பரிசீலித்து வருகிறோம் எனவே சமன்பாடு 41 இல் P1 கருத்துக்கு k என்பது 1 முதல் 3 க்கு சமம் V1 Vk கேப்பிட்டல் Y1k அனைத்தும் அளவு பின்னர் கொசின் பின்னர் cos θ1k 1k சரியா எனவே அத்தகைய கணக்கீட்டை எப்போது செய்வீர்கள் நீங்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும் இல்லையெனில் இந்த சமன்பாட்டை எழுதுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உள்ளன அங்கு நீங்கள் தவறவிடக்கூடிய நியதி இது சாத்தியம் இரண்டாவது சாத்தியம் என்னவென்றால் கணக்கீடு பிழை அந்த கால்குலேட்டர் பிழை அதாவது நீங்கள் மிக வேகமாக கணக்கிட முயற்சித்தால் நீங்கள் சரியாகக் கணக்கிடுவதை மிகவும் கவனமாகச் செய்ய வேண்டும் இல்லையெனில் தவறு செய்ய வாய்ப்பு உள்ளது எனவே நீங்கள் இதை விரிவாக்கினால் அது அளவு V1 ஸ்கொயர் ஆகவும் அளவு Y11 கேப்பிட்டல் Y11 ஆகவும் பிறகு cos θ11 மற்றும் அளவு V1 அளவு V2 அளவு கேப்பிட்டல் Y12 cos θ12 i plus 1 plus 2 கூட்டல் அளவு V1 V3 அளவு Y13 cos θ13 1 3 இப்போது இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு நீங்கள் இரண்டாவது மின்னழுத்தத்திற்குப் பிறகு இந்த மின்னழுத்தத்தைப் பெற்றுள்ளீர்கள் அனைத்து கோணங்களும் அறியப்படுகின்றன 11 அதாவது கேப்பிட்டல் Y11 கோணங்கள் அறியப்பட்ட கோணங்கள் கேப்பிட்டல் Y12 Y13 அனைத்தும் சரியாக அறியப்படுகின்றன மேலும் 1 ஐ நீங்கள் 1 என்று அழைக்கிறீர்கள் ஏனெனில் மந்தமான விசைக்கலம் மின்னழுத்தம் 1 05 மற்றும் உங்கள் j 0 எனவே 1 ஐ 0 மற்றும் 2 இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு 3 048 டிகிரி மற்றும் 3 இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு 2 68 டிகிரி சரியா எனவே இங்கே நீங்கள் இந்தத் தரவை மாற்ற வேண்டும் எனவே இந்த வழக்கில் V1 அளவு 1 05 மற்றும் 1 என்பது 0 என்பது மந்தமான விசைக்கலம் கோணம் இரண்டாவது வினாடிக்கு பிறகு நாம் கணக்கிட்ட அளவு V2 என்பது இப்போது நான் 2 3 048 டிகிரி யை காட்டினேன் அளவு V3 1 00099 இந்த 3 2 68 டிகிரி ஆகும் இப்போது Y11 53 85 கேப்பிட்டல் மற்றும் கோணம் 68 2 டிகிரி ஆகும் நீங்கள் சரியாக கணக்கிட்டுள்ளீர்கள் மற்றும் Y12 கேப்பிட்டல் 22 36 மற்றும் 12 என்பது 116 56 டிகிரி அனைத்து கணக்கிடப்பட்டது கேப்பிட்டல் Y13 31 62 மற்றும் 13188 4 டிகிரி க்கு சமம் எனவே இதை நீங்கள் மாற்றுகிறீர்கள் இந்த எல்லாவற்றையும் P1 க்கு பதிலாக மாற்றுகிறீர்கள் எனவே நீங்கள் அவ்வாறு செய்தால் P1 யூனிட் மெகாவாட் பாஸ் MVA 100 க்கு 3 84 க்கு சமம் நீங்கள் பெருக்கினால் அது 384 மெகாவாட் சரியா இதேபோல் சமன்பாடு 42 க்கு படி 4 இன் படி 4 இல் இந்த சமன்பாடு மீண்டும் இந்த சமன்பாட்டைக் குறிக்கிறது இந்த விசைக்கலம்க்கு நீங்கள் n 3 ஐ வைத்து மந்தமான விசைக்கலம் Q1 இன் உங்களின் எதிர்வினை சக்தி என்ன என்பதைக் கண்டறியவும் எனவே இந்த வழக்கில் நீங்கள் சமன்பாடு 42 இலிருந்து வைத்துள்ளீர்கள் அதாவது இந்த சமன்பாடு இது உங்கள் சமன்பாடு 42 இந்த சமன்பாடு 42 சரியா எனவே Q1 சமம் மைனஸ் k சிக்மா k 1 முதல் 3 அளவு V1 அளவிற்கு சமம் Vk அளவு Y1k sin θ1k 1k இதை விரிவுபடுத்துங்கள் இதை விரிவாக்கும் போது இதை விரிவாக்குங்கள் இது போல இருக்கும் Q1k1nV1Vk|Y1k|sin θ1k 1k இது இப்படி இருக்கும் பின்னர் நீங்கள் இங்கே கொடுத்த அனைத்து அளவுருக்களையும் மாற்றுவீர்கள் எனவே நீங்கள் மாற்றீடாக மாற்றிய பின் நீங்கள் கணக்கிட்டால் அது யூனிட் உரிமைக்கு 1 9786 ஆகிறது சில நேரங்களில் நாம் ஒரு யூனிட் மெகாவாட் என்று அழைக்கிறோம் ஏனெனில் அது உண்மையில் ஒரு யூனிட் மெகா வார் மெகாவாட் இல்லை மெகாவாட் அல்ல இது Q ஆல் 100 ஆல் பெருக்கப்படுகிறது அது ஒரு யூனிட் டுக்கு ஒரு மெகா வார் போதுமானது நீங்கள் உண்மையில் யூனிட் மெகா வர் என்று அழைக்கிறீர்கள் ஆனால் இல்லையெனில் நீங்கள் ஒரு யூனிட் டுக்கு பிரச்சனை இல்லை எனவே இது 1 9786 க்கு 100 க்கு சமம் எனவே 197 86 மெகா வர் இது இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு இப்போது சமன்பாடு 34 இலிருந்து நீங்கள் என்ன இழப்பு சூத்திரம் என்று அழைக்கிறீர்களோ அதை மன்னிக்கவும் இழப்பு சூத்திரம் i 1 k 2 எனவே இது உங்கள் லைன் பிளவுஸ் சூத்திரம் k 1 k 2 வைத்து அனைத்து அளவுருக்களையும் சரியாக வைத்து அனைத்து அளவுருக்களையும் வைக்கவும் எனவே இந்த வழக்கில் நீங்கள் அனைத்து தரவையும் வைக்கும்போது நீங்கள் அழைக்கும் யூனிட் மெகாவாட்டுக்கு 1 8189 க்கு P12 கிடைக்கும் எனவே இது 181 89 மெகாவாட் மதிப்பில் 100 க்கு பெருக்கப்பட்டது இதேபோல் உங்கள் i 1 k 3 P13 எளிதாக நீங்கள் பெறும்போது இந்த சமன்பாட்டில் நான் சமன்பாடு 34 சமன்பாடு 34 நீங்கள் i 1 பின்னர் k 2 i 1 k 3 i 2 k 3 P24 அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இதேபோல் P13 நீங்களும் இதுதான் பின்னர் நீங்கள் மாற்றீடான பிறகு கிடைக்கும் அனைத்து தரவுகளும் இங்கே வைக்கப்படும் அனைத்து தரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் P13 2 0 யூனிட் மெகாவாட்டுக்கு 200 மெகாவாட் 100 ஆல் பெருக்கப்படும் இதேபோல் P23 மூன்று மேலும் உங்கள் i 2 மற்றும் k 3 எனவே இது சரியான வெளிப்பாடு நீங்கள் அதைப் பெறுவீர்கள் P23 மைனஸ் 49 03 மெகாவாட்டுக்குச் சமம் மைனஸ் அடையாளம் உண்மையில் சக்தி 3 முதல் 2 வரை பாய்கிறது என்பதைக் குறிக்கிறது உண்மையில் 2 முதல் 3 வரை மைனஸ் 49 03 என்றால் சக்தி உண்மையில் 3 முதல் 2 வரை பாய்கிறது எனவே நன்றி